பல வெளியீடு மாற்றிகள் நாம் பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் உள்ளது அது பல வெளியீடுகளில் உள்ளது பல வெளியீடுகளை எவ்வாறு கையாள்வது dc dc மாற்றியில் இருந்து வெளிவரும் ஒற்றை வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் பற்றி இப்போது வரை ஆய்வு செய்து வருகிறோம் ஆனால் நடைமுறையில் நீங்கள் பல மின்வழங்கல்களைப் பார்த்திருப்பீர்கள் மற்றும் பெரும்பாலான மின்வழங்கல்களில் 5 வோல்ட் வெளியீடு 3 புள்ளி 3 வோல்ட் வெளியீடு 15 வோல்ட் வெளியீடு 15 வோல்ட் வெளியீடு 12 மற்றும் பல உங்களிடம் இருக்கும் பெரும்பாலான வணிக மின்சாரம் நிச்சயமாக பல வெளியீடுகளைக் கொண்டிருக்கும் எவ்வாறாயினும் நாம் ஆய்வு செய்த dc dc மாற்றியை நீங்கள் பார்த்தால் கட்டுப்பாட்டு உள்ளீடு சுவிட்சுகளுக்கான கடமை சுழற்சி மட்டுமே மற்றும் நீங்கள் கட்டுப்படுத்த ஒரே ஒரு கடமை சுழற்சி மட்டுமே உள்ளது ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடு இது கடமை சுழற்சியில் நீங்கள் ஒரு வெளியீட்டை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் மீதமுள்ள பல வெளியீடுகளை என்ன செய்வது அதிலிருந்து எப்படி கட்டுப்பாட்டை பெறுவது இப்போது அது ஒரு பிரச்சினை எனவே இந்த குறிப்பிட்ட காணொளி உரையில் இந்த விவாதத்திற்கு கவனம் செலுத்துவேன் நான் குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட சிக்கலை நீங்கள் தீர்க்கக்கூடிய இரண்டு முறைகள் மற்றும் பல வெளியீட்டு மாற்றிகளின் பிற வெளியீடுகளை நீங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை நான் விவாதிப்பேன் பல வெளியீடு மாற்றிகளை விவாதிக்கலாம் அவை எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டாக ஃப்ளைபேக் மாற்றியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஃப்ளைபேக் மாற்றி திட்டத்தை வரைய அனுமதிக்கிறேன் இது முதன்மை சுருள் மற்றும் நான் ஒரு சுவிட்சை வைக்கிறேன் இந்த தரையில் மற்றும் அது இரண்டாம் நிலை சுருளில் உள்ளது இப்போது இந்த மின்மாற்றி ஒரு தூண்டல் போல செயல்படுகிறது மற்றும் புள்ளி துருவங்களை இப்படி வைக்கிறேன் ஃப்ளைபேக் மாற்றி பற்றிய நம்முடைய முந்தைய விவாதத்தை இப்போது நினைவு படுத்தி பாருங்கள் இது ஃப்ளைபேக் மாற்றி இப்போது Vo வெளியீட்டை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது நாம் இப்போது விவாதித்த மூடிய லூப் கட்டுப்படுத்தி கட்டமைப்பு மூலம் இந்த வெளியீட்டை கட்டுப்படுத்தலாம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றுகளுக்கும் இது பொருந்தும் நாம் என்ன செய்ய முடியும் நிறத்தை மாற்றுகிறேன் Vo ஐ உணர்ந்து அதை ஒரு கட்டுப்படுத்திக்கு கொடுக்கலாம் நான் கட்டுப்படுத்தியை விரிவாக கொடுக்க போவதில்லை இது Vo வளைவு என்று சொல்லப் போகிறேன் இங்கே இது Vo பின்னூட்டம் இது ஒரு கட்டுப்படுத்திக்கு செல்கிறது அதன் a PI இது PWM மற்றும் அதைக் கட்டுப்படுத்துகிறது இது உண்மையில் பின்னூட்டம் மூலம் செய்யப்படுகிறது இது எவ்வாறு செய்யப்படுகிறது பின்வருமாறு எனவே இப்போது இந்த சுற்றின் பகுதியை நீக்கிவிட்டு இந்த இடத்தில் ஆப்டோகப்ளரை அறிமுகப்படுத்துகிறேன் இப்போது ஆப்டோகப்ளர் என்றால் என்ன இது போன்ற டையோடு வழியாக சில மின்னோட்டத்தை நீங்கள் அனுமதிக்கலாம் ஒருவேளை நான் ஒரு ஜீனரைப் பயன்படுத்தலாம் நான் அதை இந்த தரையுடன் இணைக்கப் போவதில்லை நான் வேறு சுற்று நிலமட்டத்தை பெறப் போகிறேன் இந்த வெளியீட்டில் இருந்து மின்னோட்டம் இருப்பதாக இப்போது தோன்றுகிறது அது இந்த டையோடு வழியாக செல்கிறது மீண்டும் ஜீனர் எனவே இது இந்த பாணியில் தொடர்ந்து சுற்றி வருகிறது எனவே சரியான மதிப்பு என்ன பழுதுபட்ட சுற்று வராமல் இருக்க நான் இங்கே ஒரு எதிர்ப்பை அறிமுகப்படுத்துகிறேன் நான் இப்போது ஒரு எதிர்ப்பை கொடுக்கிறேன் இப்போது நீங்கள் இங்கு பாயும் மின்னோட்டத்தைப் பார்த்தால் அது Vo Vz க்கு சமமாக இருக்கும் இது Vz மைனஸ் எந்த டையோடு துளியும் நீங்கள் டையோடு டிராப் மைனஸ் Vd ஐ இணைக்க விரும்பினால் R ஆல் வகுக்கப்படுகிறது இங்கே R என்பது தொடர் பாதையில் உள்ள மின்மறுப்பு இப்போது இந்த டையோடு வழியாகப் பாயும் மின்னோட்டம் இதுதான் இப்போது இந்த டையோடு ஆப்டோகப்ளர் பொருளின் ஒரு பகுதியாக இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் அப்போது கம்பி வழியாக மின்னோட்டம் ஒரு ஒளி வெளியீடு இருக்கும் இப்போது இந்த ஒளி வெளியீடு கட்டுப்பாட்டு சுவிட்ச் கம்பியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த கட்டுப்பாட்டு சுவிட்சை நான் இந்த வழியில் கொடுத்தேன் என்று சொல்லலாம் கட்டுப்பாட்டு சுவிட்ச் சுற்றின் கட்டுப்பாட்டுப் பகுதிகளைப் போலவே தரையையும் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இவை அனைத்திற்கும் ஒரே தளம் இப்போது ஆப்டோகப்ளரின் BJT பகுதியும் அதே நிலத்தைக் கொண்டுள்ளது எனவே என்ன நடக்கிறது இதன் விளைவாக மின்னோட்டம் பாயும் போது வெளியீட்டில் ஒரு ஒளி உள்ளது இது உண்மையில் இந்த BJT க்கு ஒரு அடிப்படை இயக்கி போல் செயல்படுகிறது மற்றும் அதை அதன் நேரியல் நிலைக்கு கொண்டு வர அல்லது பக்கச்சார்பு செய்ய முயற்சிக்கிறது பகுதி மற்றும் அதிகமான மின்னோட்டமானது டிரான்சிஸ்டர் முழுவதும் சார்பு மற்றும் குறைவான Vce டிராப் மின்னோட்டம் குறைவாக இருந்தால் அடிப்படை சார்பு குறைவாக உள்ளது மேலும் கட் ஆஃப் நோக்கி மேலும் மேலும் டிரான்சிஸ்டர் முழுவதும் Vce டிராப் நிகழ்வு நடக்கும் இங்குள்ள மின்னழுத்தம் மாறுவதால் அதை நாம் உணர விரும்புகிறோம் எனவே அதைச் செய்தோம் இங்கு மின்னோட்டம் மாறுகிறது மற்றும் மின்னழுத்த வீழ்ச்சியும் அதற்கேற்ப மாறுகிறது இப்போது இந்த ஆப்டோகப்ளர் வெளியீட்டின் மின்னழுத்த வீழ்ச்சி Vce ஐ வெளியீட்டு மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தைப் பற்றிய அளவீடாகப் பயன்படுத்தவும் இதைப் பயன்படுத்தவும் சரியான முறையில் நீங்கள் மின்னழுத்தம் மற்றும் சேகரிப்பான் புள்ளி அல்லது உமிழ்ப்பான் புள்ளியைத் தட்டினால் ஒட்டுமொத்த நெருக்கமான சுழற்சி எதிர்மறையான பின்னூட்டமாக இருப்பதைக் பார்க்கலாம் அது முக்கியம் இப்போது வெளியீட்டு மின்னழுத்தத்தை தனிமைப்படுத்தப்பட்ட முறையில் உணரும் ஒரு வழிமுறை உள்ளது இப்போது இந்த பகுதி ஆப்டோகப்ளராக இருக்கும் ஆப்டோகப்ளர் செயலை நான் உங்களுக்குச் சுட்டிக்காட்டியுள்ளேன் இந்த இடத்திற்கு நான் இங்கே ஒரு கோட்டை வரைந்துள்ளேன் ஆனால் மற்ற பகுதிகளும் இங்கு வரும் பிற சுற்றுகள் மற்றும் ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் நீங்கள் எவ்வாறு கருத்து தெரிவிப்பீர்கள் இப்போது நீங்கள் பார்க்க விரும்பும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு கட்டுப்படுத்தி கட்டமைப்பு சுற்று மூலம் நீங்கள் ஒரு ஜோடி சுவிட்சைக் கட்டுப்படுத்தலாம் அல்லது புஷ் புள் ஃபுல் பிரிட்ஜ் மற்றும் ஹாஃப் பிரிட்ஜ் சுற்றுகளில் மற்ற சுவிட்சைக் கட்டுப்படுத்தலாம் சுவிட்சின் பிற தொகுப்பு ஏனெனில் அதே டியூட்டி சுழற்சியை மறுபக்கத்திற்கும் பயன்படுத்தலாம் என்ற பொருளில் டியூட்டி சுழற்சி இணைக்கப்பட்டுள்ளது ஒரே விஷயம் என்னவென்றால் அவை ஒன்றுக்கொன்று பிரத்தியேகமானவை இந்த குறிப்பிட்ட ஒரு சுவிட்ச் ஆன் ஆக இருக்கும் போது மற்ற சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கும் மற்ற ஸ்விட்ச் ஆன் ஆக இருக்கும் போது இந்த குறிப்பிட்ட முதல் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும் உள்ளீடு வாரியாக இன்னும் ஒரே ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீடு உள்ளது இது ஒரு ஒற்றை டியூட்டி கட்டுப்பாடு ஆகும் இது ஒரு வெளியீட்டைக் கட்டுப்படுத்த முடியும் பல வெளியீடு ஃப்ளைபேக் கட்டுப்படுத்தியின் ஒரு வெளியீட்டை மற்றவற்றுக்கு மேல் இந்தக் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் பார்த்துக்கொள்ளலாம் இப்போது அந்த குறிப்பிட்ட புள்ளியைப் பார்க்கலாம் இப்போது எனக்கு இது போன்ற இரண்டு சுருள்கள் ஒரே மையத்தில் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இது Vo1 ஆக மாறும் இது Vo2 ஆக மாறும் உதாரணத்திற்கு என்னிடம் இன்னும் ஒன்று உள்ளது அது Vo3 என்று வைத்துக்கொள்வோம் இவை அனைத்தும் ஒரே சுருள் உடன் உள்ளன அதாவது அவை அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன அவை கோடுகளால் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை நான் குறிப்பிடுகிறேன் இப்போது நீங்கள் புள்ளி துருவமுனைப்புகளையும் வைக்கலாம் எனவே இரண்டில் ஒன்று மட்டுமே பின்னூட்டத்திற்குத் திரும்பக் கொடுக்கப்பட்டதாகக் கூறமுடியும் மேலும் இந்த வழியில் தனிமைப்படுத்தல் உணர்திறன் எல்லை ஒப்டோகப்ளர் எல்லையைக் குறிப்பிடுகிறேன் வெளியீட்டு மின்னழுத்தத்தை உணர்ந்து அதை மீண்டும் கட்டுப்பாட்டிற்கு அனுப்ப ஆப்டோகூப்ளர்களைப் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லலாம் எனவே Vo3 ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் Vo1 மற்றும் Vo2 ஆகியவை கட்டுப்படுத்தப்படவில்லை நாம் என்ன செய்ய போகிறோம் மக்கள் பயன்படுத்தும் ஒரு பிரபலமான முறை நேரியல் கட்டுப்பாட்டாளர்களைப் பயன்படுத்துவதாகும் பொதுவாக அதிக ஆற்றல் வெளியீடு அதிகபட்ச சக்தியைக் கையாளும் என்று கருதப்படும் வெளியீடு பெரிய சக்தியானது மூடிய வளையத்தால் வழங்கப்படுகிறது மற்ற குறைந்த சக்தியானது நேரியல் ரெகுலேட்டர்கள் எனப்படும் சிறிய மூன்று டெர்மினல் ரெகுலேட்டர்களால் கையாளப்படுகிறது அங்கே பல நேரியல் கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளன 78xx தொடர் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது 7812 என்றால் 12 வோல்ட் ரெகுலேட்டர்கள் 7815 என்றால் 15 வோல்ட் ரெகுலேட்டர்கள் 7808 என்றால் 8 வோல்ட் ரெகுலேட்டர்கள் மற்றும் பல இது போன்ற ஒரு தொடர் ஆனால் பல பல மூன்று முனைய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளன இப்போது நம்மிடம் குறைந்த வீழ்ச்சி அடையும் ரெகுலேட்டர்களின் முனைகளும் உள்ளன அடிப்படையில் என்ன என்றால் உங்களிடம் இப்போது ஒரு சுமை உள்ளது இது உங்கள் Ro மற்றும் சுமை இங்கு இணைக்கப்படவில்லை மேலும் இதன் முழு வீழ்ச்சி என்ன V டிராப் அது V டிராப் ஆகும் இப்போது இந்த dc dc மாற்றி வெளியீட்டின் மூலம் V டிராப் ஈடுசெய்யப்பட வேண்டும் இந்த V டிராப்யைக் கவனித்துக்கொள்ள அந்த குறிப்பிட்ட விநியோகத்தின் சுருள்களை மேம்படுத்த வேண்டும் குறைந்த டிராப் ரெகுலேட்டரில் இந்த V டிராப் மதிப்பு மிகவும் சிறியது பொதுவாக V டிராப் என்பது இதன் வரிசையின் வரிசையாகும் பெரும்பாலான சாதாரண ரெகுலேட்டர்களில் 3 வோல்ட் வரிசை குறைந்தபட்சம் 3 வோல்ட்கள் குறையும் இங்கே ரெகுலேட்டர் முழுவதும் டிராப் செய்ய வேண்டும் இதன் அடிப்படையில் இங்கே உங்கள் வெளியீட்டு விவரக்குறிப்பு Vo1 மற்றும் இங்கே dc dc மாற்றியின் வெளியீட்டில் உள்ள விவரக்குறிப்பு ரெகுலேட்டரின் Vo1 பிளஸ் V டிராப் ஆக இருக்க வேண்டும் அது 3 வோல்ட் என்றால் 1 பிளஸ் 3 வோல்ட் இல்லை அது மட்டுமின்றி நாம் பவர் ஸ்பெக்கை அதிகரிக்க வேண்டும் ஏனெனில் சுருள்கள் அந்த கூடுதல் ஆற்றலை கொண்டு செல்ல வேண்டும் உங்களிடம் Ro வழியாக பாயும் மின்னோட்டம் Io அதிகபட்சம் இருந்தால் இப்போது Io இன் V டிராப் என்பது இந்த குறிப்பிட்ட சுருள் கையாள வேண்டிய ஆற்றல் ஆகும் Po ஒன்று IoRo மற்றும் Io இன் கூடுதல் தொகையை மன்னிக்கவும் இது I2oRo IoV வீழ்ச்சியைக் கையாளும் இப்போது இது அதிகப்படியான ஆற்றல் DC DC மாற்றி அங்குள்ள இந்த V டிராப்பைக் கவனித்துக்கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போதைய சுமந்து செல்லும் திறன் மற்றும் மையத்தின் அளவு இதன் காரணமாக சிறிது அதிகரிக்கலாம் ஒருவர் குறைந்த டிராப் வோல்ட் ரெகுலேட்டரைப் பயன்படுத்தினால் V டிராப் 0 5 வோல்ட் வரை குறைவாக இருக்கும் மேலும் நீங்கள் மிகக் குறைவான சிதறலைக் கொண்டிருப்பீர்கள் மின்மாற்றி மையத்தின் அளவை நீங்கள் அதிகம் இழக்க மாட்டீர்கள் இதேபோல் மற்ற சுருள்களுக்கும் இதேபோல் இந்த மற்ற சுருள்களுக்கும் நீங்கள் மூன்று டெர்மினல் ரெகுலேட்டரை வைத்து அதற்கேற்ப dc dc மாற்றியின் ரெகுலேட்டரின் வெளியீடு அல்லது வெளியீட்டுத் தேவையை சரிசெய்யலாம் ரெகுலேட்டருடன் Vo தேவை மட்டுமே மாறும் மற்றும் மின் தேவை மட்டுமே மாறும் ரெகுலேட்டர் மற்றும் வடிவமைப்பின் பிற பகுதிகளுக்கான வெளியீட்டு ஆற்றல் தேவை இன்னும் அப்படியே இருக்கும் பல வெளியீட்டு ரெகுலேட்டர்களின் வடிவமைப்பைச் செய்ய நீங்கள் நேரம் பார்க்க 1858 ஆக்டேவ் எம்ஃபைல் டிசைன் கோப்பைப் பயன்படுத்தலாம் உண்மையில் நான் கடந்த வாரங்களில் இதையும் ஃப்ளைபேக்கின் உதாரணத்தையும் பல வெளியீட்டில் வைத்துள்ளேன் இந்த சூழலில் நாம் இப்போது விவாதித்ததை நீங்கள் இப்போது படிக்கலாம் இது ஒரு முறையாகும் இதில் பல வெளியீடு மாற்றியின் அனைத்து வெளியீடுகளின் ஒழுங்குமுறையையும் நீங்கள் குறிப்பிட முடியும் பல வெளியீட்டு மாற்றிகளின் இந்த ஒழுங்குமுறையைக் கையாள்வதற்கான மற்றொரு முறையை நான் இப்போது விளக்குகிறேன் ஃப்ளைபேக்கின் அதே உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் ஃப்ளைபேக்காக இருக்க வேண்டிய அவசியமில்லாத தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகளில் இந்த கொள்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முன்னோக்கி மாற்றியாக இருக்கலாம் புஷ் புள் மாற்றியாக இருக்கலாம் பாதி பிரிட்ஜ் மாற்றியாக இருக்கலாம் அல்லது முழு பிரிட்ஜ் மாற்றியாக இருக்கலாம் இப்போது இங்கே இரண்டு வெளியீடுகள் உள்ளன என்று சொல்லலாம் நான் பொதுத்தன்மையை இழக்காமல் இரண்டை எடுத்துள்ளேன் கீழே உள்ளதைச் சொல்கிறேன் நான் அதை ஆப்டோ தனிமைப்படுத்தல் தடையின் மூலம் திருப்பித் தருகிறேன் டிரான்ஸ்பார்மரைப் பயன்படுத்தி நாம் அடைந்த கால்வனிக் தனிமைப்படுத்தலை நேரம் பார்க்கவும் 2026 தொந்தரவு செய்யவில்லை இப்போது இதன் மூலம் Vo ஐ ஒழுங்குபடுத்தலாம் இது ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஆனால் இந்த மின்னழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது நாம் இப்போது முந்தைய முறை என்று விவாதத்தில் பொதுவாக நாம் மூன்று டெர்மினல் ரெகுலேட்டர்களை ஒரு லீனியர் ரெகுலேட்டரில் பயன்படுத்தினோம் லீனியர் ரெகுலேட்டரில் உள்ள சிக்கல் என்னவென்றால் அது சிதறடிக்கக்கூடியது செயல்திறன் குறைந்து அளவு அதிகமாகிறது இப்போது திட்டம் என்னவென்றால் இங்கு தனிமைப்படுத்தப்படாத மாற்றியைப் பயன்படுத்த முயற்சிப்போம் இது மாற்றிக்கான உள்ளீடு இப்போது நீங்கள் ஒரு பக் இயக்கம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நான் இது போன்ற ஒரு பக் மாற்றியைப் பயன்படுத்தலாம் ஒரு தூண்டல் கொள்ளளவு மற்றும் ஒரு சுற்று இது போன்ற ஏதாவது வேண்டும் இப்போது இந்தச் சாதனத்தை ரிட்டர்ன் ரெயிலான நெகட்டிவ் ரெயிலுக்குத் தள்ளினால் இந்தச் சாதனத்தை ஓட்டுவது நல்லது எனவே திரும்பும் ரயிலில் இருந்தால் அல்லது மேல் ரயிலில் வைத்துக்கொள்ள விரும்பினால் அதன் அடிப்பகுதியைப் பொறுத்து நீங்கள் ஓட்டலாம் நீங்கள் PNP டிரான்சிஸ்டர் அல்லது P சாதனத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது நான் சுற்றின் சிறிய தொகுதிகளைக் காட்டுகிறேன் இவை அனைத்தும் இந்த குறிப்பிட்ட நில மட்டத்தில் குறிப்பிடப்படும் இப்போது இந்த BJT ஐ PNP வகையுடன் மாற்றுகிறேன் என்று சொல்லலாம் இது போன்ற ஒரு BJT PNP அடிப்படையை நாம் வைத்திருக்க முடியும் நம்மிடம் இது போன்ற ஒரு சிறிய மின்தடையம் உள்ளது மற்றும் அதை வெளியேற்றுகிறது என்று சொல்லலாம் இப்போது இந்த கேட் டிரைவ் ஒரு நிலையான மாடுலேட்டரிலிருந்து வரலாம் இப்போது நிலையான மாடுலேட்டர்கள் சந்தையில் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கின்றன எடுத்துக்காட்டாக TL494 என்பது ஒரு பொதுவான மாடுலேட்டராகும் இது பொதுவாகக் கிடைக்கும் இது 10 முதல் 12 ரூபாய் வரை இருக்கும் இது PWMஐ உருவாக்கும் நீங்கள் அதற்கு ஒரு சப்ளை கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு நிலமட்டம் இருக்க வேண்டும் நான் இதை மைதானமாகத் தேர்ந்தெடுத்தேன் நீங்கள் அதை அந்த மைதானத்திற்குக் குறிப்பிடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இன்னும் மறுபக்கத்தின் தரையுடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்க இல்லை இப்போது ரெகுலேட்டரின் வெளியீடு விநியோகமாக இருக்கலாம் dc dc மாற்றியின் வெளியீடு விநியோகமாக இருக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு கேள்வியைக் கேட்கலாம் dc dc மாற்றியின் வெளியீடு கட்டுப்படுத்தப்படவில்லை இது PWM IC எனப்படும் TL494 வகை சாதனங்களுக்கான விநியோகமாக செயல்பட முடியுமா PWM ICக்காக நீங்கள் சந்தையில் கேட்கலாம் இந்த வகை PWM IC களில் பெரும்பாலானவை உங்களுக்கு SG 3524 என்று சொல்லக்கூடிய மற்றொரு பெயரும் உள்ளது இதுவும் ஒரு PWM IC மிகவும் விலை உயர்ந்தது அவை மிகப் பெரிய விநியோக மின்னழுத்த வரம்பைக் கொண்டுள்ளது அந்த TL 494 ஆனது 8 வோல்ட்டிலிருந்து 30 வோல்ட்டுகளுக்குச் சென்றால் அதேபோல் SG 3524 அதாவது இந்த PWM ICகள் அவற்றின் Vcc க்கு கட்டுப்பாடற்ற மின்னழுத்தத்தை எடுக்கலாம் இது இந்த குறிப்பிட்ட சாதனத்தை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் PWMஐ வழங்கும் மேலும் பெரும்பாலான I C களில் உள்ளமைக்கப்பட்ட உள் OpAmps உள்ளது அவை ஒப்பீட்டாளர்களாகவும் deference amplifiers ஆகவும் P I கட்டுப்படுத்திகளாகவும் செயல்பட முடியும் இது போன்ற மிக எளிமையான சுற்று கட்டமைப்பை பயன்படுத்தி ஒப் ஆம்ப் மூலம் P I கட்டுப்படுத்தியை உருவாக்கலாம் என்னிடம் நிலம் உள்ளது இது ஒரு எதிர்ப்பு மற்றும் வெளியீடு மற்றும் பிரதான விநியோகம் முழுவதும் உங்களிடம் ஒரு கொள்ளளவு உள்ளது என்று கூறலாம் மேலும் உங்களுக்கு இங்கு பிழை உள்ளது இப்போது இது ஒரு ஒருங்கிணைப்பாளர் இந்த ஒருங்கிணைப்பாளர் நான் கட்டுப்படுத்துவது போன்றது மற்றும் இந்த கட்டுப்படுத்தியின் விகிதாசார பகுதியையும் சேர்த்து நீங்கள் PI கட்டுப்படுத்தியை உருவாக்கலாம் உங்களிடம் விகிதாசார மற்றும் ஒருங்கிணைந்த கட்டுப்படுத்தி உள்ளது இது ஒரு PI கட்டுப்படுத்தியாக இருக்கும் நம்மிடம் ஒரு OpAmp இருப்பதால் இந்த PWM ICகளில் பொதுவாக 1 முதல் 2 OpAmpகள் கிடைக்கும் ஒரு OpAmp ஒரு கட்டுப்படுத்தியாக இருக்கலாம் ஒரு OpAmp ஒரு deference amplifier ஆக இருக்கலாம் மற்றும் அது போன்ற விஷயங்கள் ஆக இருக்கலாம் நீங்கள் கட்டுப்படுத்திக் மின்னழுத்தத்தில் கொடுக்கிறீர்கள் மற்றும் பொருத்தமான பின் உள்ள op amps ஐப் பயன்படுத்தி வித்தியாசத்தை ஏற்படுத்துங்கள் மற்ற op amps க்கு PI கட்டுப்படுத்தியை உருவாக்க நினைக்கும் பிழை மற்றும் வெளியீடு உள் PWM க்கு வழங்கப்பட்டது டைமிங் ரெசிஸ்டர்கள் மற்றும் மின்தேக்கிகளின் உதவியுடன் மாற்றியின் இந்த பக் பகுதிக்கு உங்கள் மாறுதல் அதிர்வெண்ணின் அதிர்வெண்ணை அமைக்கும் வசதி உள்ளது இவை லோக்கல் PWM ICக்கான Rt மற்றும் Ct ஆக இருக்கும் இப்போது இந்த PWM IC இந்த PWM IC என்று குறிப்பிடப்படுகிறது வேறு எந்த நில மட்டமும் இதைக் குறிப்பிடுகிறது இந்த பக் ரெகுலேட்டருக்கான உள்ளீடு மற்றும் உள்ளீட்டைப் போலவே வெளியீடும் உள்ளது மற்றும் PWM இன் வெளியீடு நேரடியாக PWM இன் சுவிட்சையும் வெளியீட்டையும் கட்டுப்படுத்துகிறது இதற்குள் இருக்கும் கட்டுப்படுத்தி இல் இருந்து வெளிவருகிறது மற்றும் இந்த உணரப்பட்ட வெளியீட்டை இங்கே கொடுக்கிறீர்கள் நான் இங்கே சுட்டியைக் கொண்டு காண்பிக்கும் இந்தப் பச்சைப் பகுதியானது ஒரு முழுமையான மூடிய லூப் பக் ரெகுலேட்டராக இருந்தால் அதை நாம் இதுவரை விவாதித்தோம் மற்றும் உருவகப்படுத்தினோம் இப்போது லீனியர் ரெகுலேட்டருக்குப் பதிலாக இந்த பக் ரெகுலேட்டரால் அதை மாற்ற முடியும் பின்னர் இது நிச்சயமாக மிகச் சிறந்த செயல்திறனைக் கொண்டிருக்கும் ஏனெனில் இது ஆன் ஸ்டேட் டிராப்களைத் தவிர வேறு வழியில்லை பல வெளியீட்டு மாற்றிகளில் ரெகுலேட்டர்களாகச் செயல்பட இந்த வகையான தனிமைப்படுத்தப்படாத ரெகுலேட்டர்களில் ஒன்றில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படாத dc dc மாற்றிகளைப் பயன்படுத்தலாம் பல வெளியீட்டு மாற்றியின் அனைத்து வெளியீடுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டு சரியான மற்றும் எதிர்பார்க்கப்படும் வெளியீடுகளை உங்களுக்கு வழங்கும்